முந்தைய விரிவுரையில் யூனிவெரைட் கேஸ்யில் அல்லது ஒரே ஒரு டிசிசன் வேரியபுல் இருக்கும்போது அண்கன்ஸ்டிரெயின்டு நான் லீனியர் தேர்வுமுறை குறித்து விவரித்தோம் இந்த விரிவுரையில் தேர்வுமுறை சிக்கலில் டிசிசன் வேரியபுல்களாக செயல்படும் பல வேரியபுல்கள் இருக்கும் நிகழ்வுகளுக்கு இது எவ்வாறு நீட்டிக்கப்படுகிறது என்பதைப் பார்க்கப் போகிறோம் எனவே இந்த வகையான சிக்கல்களைப் பார்க்கும்போது ஒரு பொதுவான செயல்பாடு z என்பத x1 முதல் xn வரையிலான டிசிசன் வேரியபுல்கள் சில நான் லீனியர் செயல்பாடாக இருக்கலாம் எனவே இந்த செயல்பாட்டை மேம்படுத்த நாம் கையாளக்கூடிய அல்லது தேர்வுசெய்யக்கூடிய n வேரியபுல் கள் உள்ளன 2 டைமென்ஷுன் கேஸ்யில் இதன் எளிய விளக்கம்x12 x22 ரூட் ஆகும் இரண்டு டைமென்ஷுன்களில் படங்களைப் பயன்படுத்தி யூனிவெரைட் தேர்வுமுறையை விளக்க முடியும் என்பதைக் கவனியுங்கள் ஏனென்றால் x திசையில் நாம் டிசிசன் வேரியபுல் மதிப்பைக் கொண்டிருந்தோம் மேலும் y திசையில் செயல்பாட்டின் மதிப்பு இருந்தது எனவே நீங்கள் இதைப் போன்ற ஒன்றைக் காணலாம் பின்னர் இது மினிமம் மற்றும் பலவற்றைக் கூறலாம் இருப்பினும் நீங்கள் இந்த சிக்கலை இரண்டு டைமென்ஷுன் களுக்கு நீட்டிக்கும்போது நீங்கள் 3 டைமென்ஷுன் பிளாட்களைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் 2 ஐ விட அதிகமான டைமென்ஷுன்களில் இருக்க வேண்டும் டிசிசன் வேரியபுல்கள் 2 ஐ விட அதிகமாக இருந்தால் அதைக் காண்பது அரிதான வழிபாட்டு முறை எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது ஸ்லைடின் இடது பக்கத்தில் நான் காட்டிய படம் மற்றும் நான் முன்பே குறிப்பிட்டது போன்ற படங்கள் மூலம் மல்டிவெரைட் ஆப்டிமைசேஷனில் 3 டைமென்ஷுன்களுக்கு செல்ல வேண்டிய இரண்டு டிசிசன் வேரியபுல்கள் மூலம் சில முக்கிய யோசனைகளை விளக்கப் போகிறோம் ஏனென்றால் இது x1 மற்றும் இது x2 அல்லது இது x1 மற்றும் இது x2 எனில் செயல்பாட்டின் மதிப்பை விவரிக்க எனக்கு 3 டைமென்ஷுன் ம் தேவை fx1x20 எனவே அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு மூன்றாவது ஆக்சிஸ் ஆக மாறுகிறது எனவே பல வேரியபுல்கள் இருக்கும்போது இந்த அண்கன்ஸ்டிரெயின்டு தேர்வுமுறை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோம் என்று பார்ப்போம் உதாரணமாக இந்த படத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த படத்தை ஸ்லைடின் இடது புறத்தில் இங்கே பார்த்தால் மினிமம் பாயிண்ட் இங்கே எங்காவது இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த விஷயத்தில் 0 0 ஆக இது நிகழ்கிறது x y x1 x2 ப்ளேன் ம் மற்றும் இது ஒரு தீர்வு குறைந்தபட்ச பாயிண்ட் 0 ஆகும் ஆயினும்கூட நீங்கள் x1 x2 ப்ளேன் ல் இருந்து நகரத் தொடங்கினால் நீங்கள் வெவ்வேறு பாயிண்ட் களில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ஐ கணக்கிடும்போது இந்த கட்டத்தில் நான் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ஐ கணக்கிடுகிறேன் என்று சொல்லலாம் இது ப்ளேன் ற்கு வெளியே இருக்கும் இது இந்த கட்டத்தில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன்னின் மதிப்பு இந்த கட்டத்தில் நான் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ஐ கணக்கிட்டால் அது ப்ளேன் ற்கு வெளியே இருக்கப் போகிறது இது இந்த கட்டத்தில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பாக இருக்கும் மேலும் நான் இந்த திசையில் சென்றால் நான் இங்கு வரலாம் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது நாம் டிசிசன் வேரியபுல்களின் இடைவெளியில் இருக்கப் போகிறோம் நாங்கள் ஒரு உகந்த தீர்வைக் கண்டுபிடித்து முயற்சிக்கப் போகிறோம் ஏனென்றால் அவை உண்மையில் நாம் தேர்ந்தெடுக்கும் மதிப்புகள் எனவே எடுத்துக்காட்டாக டிசிசன் வேரியபுல்களின் இடைவெளியில் எனக்கு ஒரு பாயிண்ட் இருப்பதாகச் சொன்னால் அதனுடன் தொடர்புடைய அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு இதுதான் அது மினிமம் பாயிண்ட் அல்ல என்பதை தெளிவாக அறிவோம் எனவே நாம் செய்ய வேண்டியது இங்கே எப்படி வருவது என்பதைக் கண்டுபிடிப்பதுதான் டிசிசன் வேரியபுல்கள் மதிப்புகளை எடுக்கும் பாயிண்ட் செயல்பாடு மினிமம் என்பது டிசிசன் வேரியபுல் இடத்தில் இருப்பதையும் கவனியுங்கள் எனவே அடிப்படையில் நாம் இந்த ப்ளேன்ல் நகரும் டிசிசன் வேரியபுல் மதிப்புகளை மாற்றிக் கொண்டே இருக்கும்போது எவ்வாறாயினும் இந்த ப்ளேன் ஐ நாம் நகர்த்தும்போது நாம் அடைந்த பாயிண்ட் மினிமா இல்லையா என்பதைக் கண்டறிய z திசையில் உள்ள மதிப்புகளைப் பார்க்கிறோம் இதை சிறப்பாகக் காட்சிப்படுத்த இந்த படத்தின் வலது புறத்தில் நான் காண்பிக்கும் பிளாட் எனப்படுவதை வரைகிறோம் எனவே இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் கான்டூர் x1 x2 மேற்பரப்புக்கு இணையாக வெட்டும் ப்ளேனை பற்றி சிந்தியுங்கள் எனவே எடுத்துக்காட்டாக இது போன்ற ஒரு ப்ளேனை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொல்லலாம் இது இதற்கு இணையானது மேலும் இது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் கான்டூரை குறைக்கப் போகிறது இப்போது உங்களிடம் x1 x2 மேற்பரப்புக்கு இணையான ஒரு ப்ளேன் ம் இருந்தால் நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு ப்ளேன் ம் முழுவதும் ஒரு வேரியபுல்லாக இருக்கப் போகிறது ஏனெனில் நீங்கள் அதை இங்கே திட்டமிடும்போது ஒரு குறிப்பிட்ட f x1 x2 மதிப்பு அல்லது z மதிப்பில் அது இருக்கப் போகிறது எனவே நான் இந்த மேற்பரப்பை x1 x2 மேற்பரப்புக்கு இணையாக ப்ளேன்னுடன்வெட்டினால் x1 x2 மேற்பரப்பில் வரையறைகளை பெறப்போகிறேன் எனவே இங்கே ஒரு ப்ளேன் மேற்பரப்பை வெட்டுகிறது எனவே ப்ளேன் எங்கு வெட்டப்பட்டாலும் நீங்கள் ஒரு விளிம்பைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பது இந்த x1 x2 மேற்பரப்பில் அந்த விளிம்பை நாங்கள் திட்டமிடப் போகிறோம் எனவே அதுதான் இங்கே ப்ளட் எனவே எடுத்துக்காட்டாக நாம் z 5 ஐ எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் அந்த ப்ளேன் ம் இந்த மேற்பரப்பை வெட்ட வேண்டும் பின்னர் x1 x2 அச்சில் அதன் திட்டம் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் எனவே நாம் z 5 ஐ ஒரு மாறிலி ஆக வைத்திருக்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரியும் எனவே x12 x22 5 இன் இந்த ஈக்வேஷன் ரூட் ஐ நீங்கள் பெறுவீர்கள் இது உங்களுக்கு x12 x22 52 ஐக் கொடுக்கும் ஆகவே 5 ஆரம் கொண்ட தோற்றத்தை மையமாகக் கொண்ட ஒரு வட்டத்தின் ஈக்வேஷன் ஆக இதை நாம் அனைவரும் உணர்கிறோம் இதுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இதேபோல் நீங்கள் k 4 என்று சொன்னால் இந்த கண்டூர் பிளாட் மற்றும் k 3 k 2 மற்றும் பலவற்றைப் பெறுவீர்கள் இப்போது கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நான் இங்கே சில டிசிசன் வேரியபுல் மதிப்புகளைத் தொடங்கி எனது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மேம்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லலாம் என்றால் நான் இதைப் போன்ற ஒரு கண்டூர் ஐ தேர்ந்தெடுத்தால் இங்கிருந்து இந்த விளிம்பில் நகர்ந்தால் எனது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பில் நான் எந்த முன்னேற்றத்தையும் செய்யப்போவதில்லை இந்த திசையில் நான் இந்த பாயிண்ட்லிருந்து விலகிச் செல்லும்போது நான் ஒரு புதிய பாயிண்ட் க்குச் செல்கிறேன அது நான் இங்கு இருந்த இடத்தை விட k இன் மதிப்பு பெரிதாக இருக்கும் ஒரு விளிம்பில் இருக்கும் எனவே இதன் பொருள் நான் எனது அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் ஐ அதிகரித்துள்ளேன் எனவே நான் இந்த திசைகளில் நகர்ந்தால் எனது அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் ஐ அதிகரிக்கப் போகிறேன் எனவே எனது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் க் குறைக்க நான் செல்ல வேண்டிய ஒரு வழி இந்த திசையில் செல்ல வேண்டும் ஏனென்றால் நான் இங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் நகர்த்த முடிவு செய்தாலும் இதுதான் வரையறை எனவே இந்த விளிம்பில் உள்ள அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு இந்த விளிம்பை விட குறைவாக உள்ளது எனவே இந்த பாயிண்ட் ஒரு சிறந்த பாயிண்ட் எனவே இந்த செயல்பாட்டை எவ்வாறு மேம்படுத்துகிறோம் என்பதற்கான அடிப்படை யோசனை இதுதான் இப்போது நான் பேசும்போது நான் எடுக்க வேண்டிய இரண்டு முடிவுகள் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நான் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இந்த திசைகள் அனைத்திலும் உள்ளது நான் எந்த திசையை தேர்வு செய்ய வேண்டும் எனவே நான் இங்கே உட்கார்ந்து பின்னர் நான் கண்டுபிடிக்க வேண்டிய திசையைப் பற்றி தேர்வு செய்ய வேண்டும் நான் ஒரு குறிப்பிட்ட திசையைத் தேர்ந்தெடுத்தவுடன் நான் இந்த திசையைத் தேர்வு செய்கிறேன் என்று சொல்லலாம் இந்த திசையில் நான் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பது நான் எடுக்க வேண்டிய மற்றொரு முடிவு எனவே எடுத்துக்காட்டாக நான் இங்கு சென்றால் எனது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ல் சில முன்னேற்றங்களைச் செய்துள்ளேன் நான் இங்கு சென்றால் எனது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ல் நான் அதிக முன்னேற்றம் அடைந்துள்ளேன் என்று சொல்லலாம் ஆனால் நான் இங்கு சென்றால் எனது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மோசமாக்கியுள்ளேன் என்று சொல்லலாம் எனவே நான் தீர்மானிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் உள்ளன ஒன்று நான் டிசிசன் வேரியபுல் மேற்பரப்பில் நகர வேண்டிய திசையாகும் நான் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதைக் கண்டறிந்தவுடன் நான் எவ்வளவு திசையில் செல்ல வேண்டும் எனவே அவை நாம் பதிலளிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான கேள்விகள் இந்த வகையான அண்கன்ஸ்டிரெயின்டு தேர்வுமுறை சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான எண் முறைகளைப் பார்க்கும்போது இந்தக் கேள்விகளுக்கு பதிலளிப்போம் இந்த விரிவுரையில் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பது ஒரு மல்டிவெரைட் ப் பிரச்சினையில் குறைந்தபட்சத்திற்கான பகுப்பாய்வு நிலைமைகளை உங்களுக்குக் காண்பிக்கப் போகிறோம் யூனிவெரைட் கேஸ்யில் நாம் பார்த்ததைப் போலவே இதைச் செய்வதற்கு முன் இது f x என்று சொல்லலாம் பின்னர் எனக்கு இது போன்ற ஒரு செயல்பாடு உள்ளது இது ஒரு மினிமம் மட்டுமே உள்ளது இது குலோபல் மினிமம்மாகும் பின்னர் நான் மற்றொரு கேஸ்க் காட்டினேன் ஒரு செயல்பாடு இதுபோன்று இருக்கக்கூடும் இது ஒரு மினிமம் இது ஒரு மினிமம் இரண்டும் மினிமா இது ஒரு லோக்கல் மினிமம் மற்றும் இது குலோபல் விய மினிமம் மல்டிவெரைட் கேஸ்யில்லும் இதே விஷயம் நடக்கிறது இரண்டு டிசிசன் வேரியபுல் கள் இருக்கும் ஒரு செயல்பாட்டின் சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு இங்கே x1 மற்றும் x2 என்று சொல்லலாம் மற்றும் செயல்பாடு இந்த வடிவத்தில் உள்ளது நீங்கள் இதை மூன்று d பிளாட்டில் பிளாட் செய்தால் இதைப் பெறுவீர்கள் இதில் பல மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் இதை x1 x2 மேற்பரப்பில் செய்தால் பல மினிமாக்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த படத்தில் குலோபல் மினிமம் இங்கே இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது போன்ற செயல்பாடு களில் இது எவ்வளவு கடினமாகிவிடும் என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் இங்கிருந்து தொடங்குங்கள் பின்னர் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களில் ஒன்று இந்த மினிமம்ற்குச் செல்வது என்பது உங்களுக்குத் தெரியும் குறைந்தபட்ச நிலைமைகளைப் பார்க்கும்போது நீங்கள் இங்கேயும் இங்கிருந்தும் இருப்பீர்கள் இங்குள்ள நிபந்தனைகளுக்கும் இங்குள்ள நிபந்தனைகளுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இருக்காது முதல் வரிசை மற்றும் இரண்டாவது வரிசை நிபந்தனைகளின் அடிப்படையில் நாங்கள் பேசுவோம் மல்டிவெரைட் கேஸ்யில் சமமான நிபந்தனைகள் என்ன என்பதைப் பாருங்கள் இருப்பினும் அந்த நிலைமைகளிலிருந்து நீங்கள் எந்த வித்தியாசத்தையும் காண மாட்டீர்கள் ஆயினும்கூட இந்த கட்டத்தில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பை நீங்கள் உண்மையில் கணக்கிட்டால் இந்த கட்டத்தில் இது இதைவிட மிகச் சிறியதாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் கணிசமான பகுப்பாய்வு செய்யாவிட்டால் இது போன்ற ஒரு பாயிண்ட் உண்மையில் இருக்கிறதா என்று சந்தேகிக்க உங்களுக்கு எந்த காரணமும் இல்லை எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இதை மேலும் மேம்படுத்த முடியுமா என்பதைப் பார்க்க வேண்டும் இதன் பொருள் நீங்கள் லோக்கலில் தெரிந்திருந்தாலும் நீங்கள் இங்கே சில தியாகங்களைச் செய்ய வேண்டும் பின்னர் முயற்சித்துப் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் பிற பாயிண்ட் கள் எனவே வழிமுறைகள் உள்ளன அவை உங்களை இங்கே அனுமதிக்கும் பின்னர் இங்கேயும் பலவற்றிலும் அனுமதிக்கும் ஆனால் இவை அனைத்தும் ஒரு வழிமுறையாகும் அங்கு நான் சென்று குலோபல் மினிமம் என்பதை நிரூபிப்பது ஒரு பொதுவான விஷயத்தில் மிகவும் கடினம் இப்போது இது ஒரு டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் இது உங்கள் பிழை மேற்பரப்பு என்று சொல்லலாம் இந்த கருத்துக்கள் எவ்வளவு முக்கியம் என்பதைப் பற்றி நீங்கள் சிந்திக்க ஒரு யோசனை மற்றும் நீங்கள் ஒரு மாதிரியைப் பொருத்த முயற்சிக்கிறீர்கள் மற்றும் மாதிரியின் சிறந்த அளவுருக்கள் இங்கே உள்ளன ஆனால் ஒரு பொதுவான தேர்வுமுறை வழிமுறை இந்த லோக்கல் ஆப்டிமாவில் எங்கும் சிக்கிவிடும் ஒரு டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் இதன் பொருள் என்னவென்றால் பிழை இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு சிறியதாக இல்லை இருப்பினும் நீங்கள் மாற்றும் எந்த திசையிலும் இந்த மதிப்பிலிருந்து அளவுருக்களை மாற்றினால் மாதிரியின் பார்வையில் பிழை உண்மையில் லோக்கல் பிராந்தியத்தில் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் எனவே உங்கள் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பை மேம்படுத்துவதற்கு இந்த இடத்திலிருந்து விலகிச் செல்ல மிகக் குறைந்த ஊக்கத்தொகை உள்ளது ஏனெனில் லோக்கலில் நீங்கள் உங்கள் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பை அதிகரிக்கிறீர்கள் எனவே இறுதியில் உங்கள் அல்கரித்ம் அளவுருக்களைக் காணலாம் அவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்தவை அல்ல எனவே இது ஒரு திறமையான டேட்டா சயின்ஸ் வழிமுறைகளைக் கொண்டிருக்க உண்மையில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சிக்கலாகும் எனவே இந்த சிக்கலை நாங்கள் எவ்வாறு தீர்க்கிறோம் என்பதை ஆப்டிமைஸ்டேஷன் முறையில் கண்டுபிடிப்போம் எனவே உங்களிடம் z இருக்கும் இடத்தில் ஒரு மல்டிவெரைட் தேர்வுமுறை சிக்கல் இருந்தால் x2 வரை xn வரை இருக்கும் யூனிவெரைட் கேஸ்யில் இதை யூனிவெரைட் கேஸ்உடன் ஒப்பிடுவோம் எனவே z f ஒரு வேரியபுல் என்று சொல்லலாம் குறைந்தபட்சத்திற்கு தேவையான நிபந்தனை என்னவென்றால் எனக்கு dz dx f ' 0 இருக்க வேண்டும் பின்னர் d2z dx2 f" 0 ஐ மினிமம் சொன்னோம் என்பதை நினைவில் கொள்க எனவே முந்தைய விரிவுரையில் நாம் விவரித்த நிபந்தனைகள் இவை எனவே ஒரு டைமென்ஷுன் கேஸ்யில் உள்ள டெரிவேட்டிவ் மல்டிவெரைட் கேஸ்யில் ஒரு கிரேடயன்ட் என நாம் அழைக்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் எங்களிடம் dz dx அல்லது df dx உள்ளது எவ்வாறாயினும் பல வேரியபுல் கள் இருப்பதால் நமக்கு பல பகுதி டெரிவேட்டிவ்ஸ் கள் உள்ளன மற்றும் f செயல்பாட்டின் கிரேடயன்ட் ஒரு வெக்ட்டார் ஆகும் அதாவது ஒவ்வொரு கூறுகளிலும் நான் செயல்பாட்டின் வழித்தோன்றலை தொடர்புடைய வேரியபுல் க்கு பொறுத்து கணக்கிடுகிறேன் எனவே எடுத்துக்காட்டாக இது ∂f ∂x1 முதல் கூறு ∂f ∂x2 இரண்டாவது கூறு மற்றும் ∂f ∂xn கடைசி கூறு எனவே இது ஒற்றை வேரியபுல் கேஸ்யில் இதை மாற்றுகிறது இது மல்டிவெரைட் கேஸ்யில் ஒரு ஹெஸியன் மேட்ரிக்ஸ் என்று நாம் அழைப்பதன் மூலம் மாற்றப்படுகிறது எனவே இது n இன் டைமென்ஷுன் ஒரு மேட்ரிக்ஸ் முதல் கூறு ∂2 f ∂x12 இரண்டாவது கூறு ∂2 f ∂x1 ∂x2 மற்றும் பல மற்றும் நீங்கள் இந்த வரிசையை நிரப்புகிறீர்கள் எனவே நாம் பயன்படுத்திய குறியீடானது இங்கே x1 ஐயும் இரண்டாவது காலத்திற்கு x2 ஐயும் மூன்றாவது காலம் x3 ஐயும் கடைசி காலத்திற்கு xn ஐயும் பயன்படுத்தினோம் இப்போது இது வேரியபுல் x1 ஐப் பொறுத்தது இப்போது வேரியபுல் x2 ஐப் பொறுத்தவரை நீங்கள் இதைச் செய்யலாம் X1 க்கு முன் x2 வந்துவிட்டது என்பதை இங்கே கவனியுங்கள் ஏனெனில் இது இரண்டாவது வரிசையில் உள்ளது மேலும் இது குறுக்காக எப்போதும் இரண்டு முறை வேறுபடுத்தப்பட்ட அதே வேரியபுல் யைப் பொறுத்தவரை இருக்கும் எனவே இது ∂2 f ∂x22 ∂2 f ∂xn2 மற்றும் பல இந்த ஹெஸியன் ஒரு சிமிட்ட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும் என்பதையும் கவனியுங்கள் ஏனென்றால் பெரும்பாலான செயல்பாடு களுக்கு இது இதுவும் இஃகுவல் ஆகும் இதேபோல் உங்களிடம் ∂2 f ∂x1 ∂x3 இருக்கும் இங்கே அடுத்த சொல் ∂2 f ∂x3 ∂x1 ஆக இருக்கும் எனவே ஹெஸியன் மேட்ரிக்ஸ் சிமிட்ட்ரிக் ஆக இருக்கும் லீனியர் அல்ஜிப்ரா விரிவுரையில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் சிமிட்ட்ரிக் மெட்ரிக்ஸை சிறிது பார்ப்போம் இங்கே ஒரு சிமிட்ட்ரிக் மேட்ரிக்ஸ் உள்ளது இது தேர்வுமுறை பார்வையில் இருந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் யூனிவெரைட் கேஸ்யில் இந்த நிபந்தனைகள் எவ்வாறு மல்டிவெரைட் கேஸ்யில் மொழிபெயர்க்கப்படுகின்றன என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே யூனிவெரைட் கேஸ்யில் நாங்கள் செய்ததைப் போலவே நாங்கள் ஒரு டெய்லர் சீரிஸ் தோராயத்தை செய்யப் போகிறோம் நான் இங்கு என்ன செய்தேன் என்பது இரண்டு சொற்கள் இங்கு அதிக சொற்கள் இருக்கும் வரை நான் எழுதியுள்ளேன் ஆனால் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பது நீங்கள் இருக்கும் பாயிண்ட் க்கும் அடுத்த கட்டத்திற்கும் இடையில் உள்ள தூரத்தை நீங்கள் மிகச் சிறியதாக தேர்வு செய்யப் போகிறீர்கள் என்றால் தொகையில் முன்னணி சொல் எதுவாக இருந்தாலும் முழுத் தொகையின் அடையாளத்தையும் தீர்மானிக்கப் போகிறது எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த முழு விஷயத்தையும் நீங்கள் இங்கேயே எடுத்துக் கொண்டால் இதை முடிந்தவரை சிறியதாகவோ அல்லது தேவைக்கேற்ப சிறியதாகவோ செய்தால் என்ன நடக்கும் இந்த எல்லையற்ற தொகை பாசிட்டிவ் வானதா அல்லது நெகட்டிவானதா என்பதை மட்டுமே அடையாளம் காண முடியும் முதல் கால மற்றும் அது பாசிட்டிவ் வானதா இருந்தால் மொத்தத் தொடர் தொகை பாசிட்டிவ் ஆக இருக்கும் எனவே அந்த வகையான லாஜிக் தான் இங்கே மீண்டும் பயன்படுத்தப் போகிறோம் நான் இதைச் சிறியதாக வைத்துக் கொண்டால் இதை இங்கே மட்டுமே பார்க்க வேண்டும் இது 0 க்குச் செல்லாவிட்டால் யூனிவெரைட் கேஸ்ப் போலவே இந்த வார்த்தையை நான் பாசிட்டிவ் ஆக அல்லது நெகட்டிவாக செய்ய முடியும் என்று நாங்கள் சொன்னதற்கு முன்பே இதைப் பார்க்க நான் ஒரு குறிப்பிட்ட திசையை எடுத்துக்கொண்டு δ f T α என்று சொன்னால் இது இந்த எண்ணை நெகட்டிவாக ஆக மாற்றினால் நான் எதிர் திசையில் சென்றால் α எனக்கு கிடைக்கும் ∇ α இது பாசிட்டிவ் ஆக இருக்கும் அதாவது இதை விட பெரியதாகவோ அல்லது இதைவிட சிறியதாகவோ இருக்கும் ஒரு பாயிண்ட் யை நான் இங்கு வைத்திருப்பேன் இதை விட சிறியதாக இருக்கும் ஒரு பாயிண்ட் யை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தால் இது மினிமமாக இருக்க முடியாது எனவே இது 0 க்குச் செல்லாவிட்டால் நீங்கள் எதைச் செய்தாலும் இது ஒரு குறைந்தபட்ச பாயிண்ட் என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியாது எனவே நாம் பெறும் முதல் நிபந்தனை இது 0 ஆகும் அது 0 ஆகிவிட்டால் இந்த வார்த்தையை இங்கேயே விட்டுவிடுகிறேன் இந்த சொல் வடிவத்தில் இருப்பதை நீங்கள் கவனித்தால் δT ஹெசியன் மேட்ரிக்ஸ் என்னை இங்கே H ஐப் பயன்படுத்த அனுமதிக்கிறேன் இது ஒரு சிமிட்டிரிக் மேட்ரிக்ஸ் என்பதை நாங்கள் அறிவோம் இதை நாம் தெளிவாக புரிந்துகொள்வதை உறுதிசெய்வோம் f செயல்பாடு ஒரு அளவிடக்கூடிய செயல்பாடு மற்றும் இங்கே H என்பது ஒரு n ஆல் n மேட்ரிக்ஸ் என்பதையும் இங்கே காணலாம் λT என்பது 1 பை n ஆக இருக்கும் மற்றும் λ 1 பை n ஆக இருக்க வேண்டும் எனவே நான் இதைச் செய்யும்போது ஒவ்வொன்றாக ஒரு அளவைப் பெறுவேன் இப்போது இந்த x̅ ஐப் பொருட்படுத்தாமல் இது ஒரு பாசிட்டிவ் எண்ணாக இருந்தால் நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் இது எப்போதும் லோக்கல் பிராந்தியத்தில் இதை விட அதிகமாக இருக்கும் இது இந்த பாயிண்ட் x மினிமம் பாயிண்ட் யாக தகுதி பெறும் எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான யோசனை அது எனவே இதை நான் கடைசி ஸ்லைடில் δT H δ 0 என எழுதினேன் H என்பது சிமிட்ரிக் H அடிப்படையில் இந்த இரண்டாவது டெரிவேட்டிவ் மேட்ரிக்ஸ் இப்போது இதை லீனியர் அல்ஜிப்ரா விரிவுரைகளில் நாங்கள் காணவில்லை ஆனால் இந்த நிபந்தனை எதுவாக இருந்தாலும் திருப்தி அடைய எனக்கு தேவைப்பட்டால் δ என்றால் இந்த H ஐ பாசிட்டிவ் யான திட்டவட்டமான மேட்ரிக்ஸ் என்று அழைக்கிறோம் எனவே H பாசிட்டிவ் திட்டவட்டமாக இருந்தால் இது அனைவருக்கும் 0 ஐ விட அதிகமாக இருக்கும் δ 0 தெளிவாக δ 0 போது இது 0 ஆக இருக்கும் எனவே நான் கணக்கிடும் ஒரு மேட்ரிக்ஸ் பாசிட்டிவ்வா திட்டவட்டமானதா இல்லையா என்பதை நான் எவ்வாறு சரிபார்க்கிறேன் எனக்கு ஒரு சிமிட்டிரிக் மேட்ரிக்ஸ் இருந்தால் நான் சொன்ன லீனியர் அல்ஜிப்ரா விரிவுரையில் இருந்து நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் நான் சமமான மதிப்புகள் உண்மையானவை எனவே சிமிட்டிரிக் மெட்ரிக்குகள் எப்போதும் உண்மையான சமநிலை மதிப்புகளைக் கொண்டிருக்கின்றன மேலும் இந்த விஷயத்தில் ஈஜென்வெல்யூக்கள் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம் இப்போது ஒரு பாசிட்டிவ் யான திட்டவட்டமான மேட்ரிக்ஸின் லீனியர் அல்ஜிப்ரா முடிவு என்னவென்றால் இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு n இஜெண்வேல்யூ என்று சொல்லியிருந்தால் இந்த இஜெண்வேல்யூ அனைத்தும் 0 ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த மேட்ரிக்ஸ் பாசிட்டிவ் திட்டவட்டமாக அழைக்கப்படுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த மேட்ரிக்ஸின் அனைத்து சமநிலை மதிப்புகளும் 0 ஐ விட அதிகமாக இருந்தால் எந்தவொரு δ திசையிலும் இதை கணக்கிடும்போதெல்லாம் நாம் எப்போதும் பாசிட்டிவ் அளவைப் பெறுவோம் என்பது தானாகவே உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது எனவே இது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இது எந்த திசையிலும் சாதகமாக இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் இதை ஏன் விரும்புகிறோம் ஏனென்றால் f x அதன் அருகிலுள்ள மிகக் குறைந்த மதிப்பாக இருக்க வேண்டும் என்றும் இது ஏதேனும் சாதகமாக இருந்தால் நடக்கும் என்றும் நாங்கள் சொன்னோம் அல்லது ஒவ்வொரு δ இது பாசிட்டிவ் யாக இருக்க வேண்டும் அந்த நிபந்தனை H பாசிட்டிவ் திட்டவட்டமாகவும் H பாசிட்டிவ் டிஃபன்நைட் ஆகவும் மொழிபெயர்க்கப்படலாம் H இன் n சமநிலை மதிப்புகள் λ1 முதல் λn வரை கண்டிப்பாக 0 ஐ விட அதிகமாக இருக்கும் இப்போது இது என்னவென்றால் பின்வருபவை எனவே ஒரு மல்டிவெரைட் கேஸ்யில் இது உகந்த பாயிண்ட் களாக இருக்கக்கூடிய பாயிண்ட் களை அடையாளம் காண ஒரு வழியைத் தருகிறது மேலும் அந்த பாயிண்ட் களை அடையாளம் கண்டவுடன் இந்த ஹெசியன் மேட்ரிக்ஸை அந்த பாயிண்ட் களில் கணக்கிடலாம் பின்னர் இந்த ஹெஸியன் மேட்ரிக்ஸின் சமமான மதிப்பீடுகளை கணக்கிடுவது தீர்மானிக்க முடியுமா பாயிண்ட் அதிகபட்ச பாயிண்ட் அல்லது குறைந்தபட்ச பாயிண்ட் மற்றும் பல எனவே இது யூனிவெரைட் கேஸ்யில் நாங்கள் செய்ததற்கு முழுமையான சமமாகும் எனவே யூனிவெரைட் கேஸ்யில் சுருக்கமாக இரண்டு நிபந்தனைகள் f பிரைம் பூஜ்ஜியமாகவும் f டபுள் பிரைம் 0 ஐ விடவும் அதிகமாக இருக்க வேண்டும் மல்டிவெரைட் கேஸ்யில் இவை ∇ f 0 ஆகவும் ஹெஸியன் மேட்ரிக்ஸ் பாசிட்டிவ் யான திட்டவட்டமாகவும் இருக்கும் மிக எளிய உதாரணத்தை எடுத்து உகந்த தீர்வை அடையாளம் காண்போம் எனவே இந்த மல்டிவெரைட் உதாரணத்தைக் கவனியுங்கள் எனவே இரண்டு டிசிசன் வேரியபுல் கள் உள்ளன இது இந்த இரண்டு டிசிசன் வேரியபுல் கள் அடிப்படையில் ஒரு செயல்பாடு எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் முதலில் இந்த ∇ f வெக்டார் உருவாக்கலாம் இது ∂f ∂x1 ஆகும் எனவே அது ∂x1 ∂x1 1 ஆக இருக்கும் இது 0 காலமாக இருக்கும் இது 4 முறை 2 முறை x1 8x1 இது x2 மற்றும் இது 0 ஆக இருக்கும் எனவே முதல் சொல் ∂f ∂x1 இங்கே இதேபோல் நீங்கள் ∂f ∂ x2 செய்யும்போது இந்த இரண்டிற்கும் ஒத்த ஒரு சொல் எனக்கு இருக்கும் இது x2 ஐப் பொறுத்து வேறுபடுத்தப்படும்போது 0 க்குச் செல்லும் இது எனக்கு ஒரு x1 இருக்கும் இப்போது இதை ஒத்த நான் 4 x2 ஐ விட்டுவிட்டேன் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாம் தீர்க்க வேண்டும் எனவே இதை நாங்கள் தீர்க்கும்போதுx1 x2 தீர்வுகளில் ஒன்று இது என்று சொல்லலாம் இது மேக்ஸிமம் பாயிண்ட் அல்லது மினிமம் பாயிண்ட் என்பதை என்னால் சரிபார்க்க முடியும் இதைச் செய்ய நான் செய்ய வேண்டியது இந்த இரண்டாவது டெரிவேட்டிவ் மேட்ரிக்ஸை நான் செய்ய வேண்டும் எனவே இரண்டாவது டெரிவேட்டிவ் மேட்ரிக்ஸை நீங்கள் செய்யும் முறை பின்வருமாறு எனவே முதல் சொல் ∂2 f ∂x12 எனவே எங்களிடம் ஏற்கனவே ∂f ∂x1உள்ளது எனவே நீங்கள் அதை x 1 உடன் வேறுபடுத்தினால் இந்த காலத்தைப் பெறுவீர்கள் எனவே மீதமுள்ள ஒரே சொல் 8 ஆக இருக்கும் இது இங்கே நாம் காண்கிறோம் இதைப் பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ∂f ∂x2 உள்ளது எனவே இதை x1 தொடர்பாக வேறுபடுத்த வேண்டும் எனவே மீதமுள்ள ஒரே சொல் 1 இது இங்கே இருக்கும் இது ஒரு சிமிட்டிரிக் மேட்ரிக்ஸ் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் எனவே நீங்கள் இங்கே 1 ஐ வெறுமனே பூர்த்தி செய்யலாம் இந்த வார்த்தையை நான் ஏற்கனவே ∂f ∂x2 வைத்திருக்கிறேன் இதை x2 தொடர்பாக மீண்டும் வேறுபடுத்துகிறேன் எனவே மீதமுள்ள ஒரே விஷயம் இங்கே 4 தான் எனவே எனக்கு இது உள்ளது இப்போது நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் இதற்கான ஈஜென்வெல்யூக்களை நான் கணக்கிட வேண்டும் இதற்கான ஈஜென்வெல்யூக்களை நான் கணக்கிடும்போது ஈஜென்வெல்யூக்கள் இரண்டும் பாசிட்டிவ் யானவை என்று நான் காண்கிறேன் அதாவது இது ஒரு மினிமம் பாயிண்ட் இப்போது இந்த சமன்பாட்டைப் பார்க்கும்போது இரண்டு வேரியபுல்களில் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன மற்றும் இரண்டும் லீனியர் சமன்பாடுகள் எனவே இங்கே ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்கப்போகிறது மேலும் இந்த தீர்வு இந்த செயல்பாட்டிற்கு மினிமம் ஆகிவிடும் எனவே இது அண்கன்ஸ்டிரெயின்டு கேஸ்யில் மல்டிவெரைட் தேர்வுமுறை குறித்த எங்கள் விரிவுரை முடிக்கிறது தொடர்ந்து வரும் விரிவுரைகளில் இந்த வகையான சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான சில எண் முறைகளைப் பார்ப்போம் தடைகள் இருக்கும்போது இந்த சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்ற கருத்துக்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் நாம் இரண்டு வகையான தடைகளைப் பார்க்கிறோம் ஒன்று நாம் இகுவாலிட்டி கன்ஸ்டன்ட் கட்டுப்பாடுகள் என அழைக்கிறோம் மற்ற வகை கட்டுப்பாடு இன் குவாலிட்டி கன்ஸ்டன்ட் எனவே அடுத்த விரிவுரையில் இங்கிருந்து செல்வோம்